இப்போது மீதமுள்ள பெரிய கண்ட்ரோல்ட் சோர்ஸ் ஆன கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸை எவ்வாறு உணருவது என்பதைப் பார்ப்போம் மற்றும் கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் இது இன்புட் கரண்ட் ii மற்றும் அவுட்புட் வோல்ட்டேஜ் vo ஆகியவற்றைக் கொண்டுள்ளது மேலும் அவுட்புட் வோல்ட்டேஜ் vo என்பது இன்புட் கரண்ட் ii க்கு விகிதாசாரமாகும் மேலும் சில விகிதாசார மாறிலி உள்ளது நான் அதை Rm என்று அழைப்பேன் மேலும் இது டிரான்ஸ் கண்டக்டன்ஸைப் போலவே டிரான்ஸ் ரெசிஸ்டன்ஸ் என்று நாம் கருதலாம் இது வோல்ட்டேஜ் டு கரண்ட்டி இன் விகிதமாகும் ஆனால் அதே இரண்டு டெர்மினல்களுக்கு இடையில் இல்லை மேலும் கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆனது ஒரு டிரான்ஸ் ரெசிஸ்டன்ஸ்ஸை உணருவதால் சில நேரங்களில் இது டிரான்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அல்லது பொதுவாக டிரான்ஸ் இம்பிடன்ஸ் ஆம்பிளிஃபைர் என்று அழைக்கப்படுகிறது எனவே இதை எப்படி உணர்ந்து கொள்வது எங்களிடம் இன்புட் கரண்ட் ii உள்ளது நாம் என்ன செய்ய வேண்டும் நெகடிவ் பீட் பேக் ஐப் பயன்படுத்தி இந்த உறவை நாம் உணர வேண்டும் அதாவது vo iiRm என நாம் நினைக்கலாம் அல்லது இதன் நெகடிவ் ஆனது விரும்பிய மற்றும் ஆக்சுவல் அவுட்புட்டிற்கு இடையே உள்ள எரர் பிழை ஆகும் எனவே vo iiRm ஆனது பூஜ்ஜியத்தை விட அதிகமாக இருந்தால் பின்னர் அதாவது ஆக்சுவல் அவுட்புட் vo என்பது விரும்பிய அவுட்புட் iiRm ஐ விட அதிகமாக உள்ளது அவுட்புட் vo ஆனது கீழே இழுக்கப்பட வேண்டும் மேலும் vo iiRm ஆனது பூஜ்ஜியத்தை விட குறைவாக இருந்தால் ஆக்சுவல் அவுட்புட் விரும்பிய அவுட்புட் iiRm ஐ விட சிறியதாக இருந்தால் அவுட்புட் vo ஆனது மேலே தள்ளப்பட வேண்டும் ஒரு டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தி இதை நாம் உணர வேண்டும் வெளிப்படையாக கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸை நான் கூறும்போது MOS டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்துகிறேன் எனவே MOS டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தி அவுட்புட் வோல்ட்டேஜ் ஐ எப்படி இழுப்பது அல்லது தள்ளுவது என்பது உண்மையில் கண்ட்ரோல்ட் கரண்ட் சோர்ஸ் ஆகும் அதாவது vo கீழே இழுக்கப்பட வேண்டும் என்றால் அவுட்புட் முனையிலிருந்து கரண்ட் எடுக்கப்பட வேண்டும் மேலும் இதேபோல் அவுட்புட் vo மேலே தள்ளப்படும் போது கரண்ட்டை அவுட்புட் முனைக்குள் தள்ள வேண்டும் எனவே இவை அனைத்தையும் ஒன்றாக இணைத்து டிரான்சிஸ்டர் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அறிந்தால் நமது கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸை நாம் உணரலாம் நாம் பயன்படுத்திய முறையானது முந்தைய அனைத்து கண்ட்ரோல்ட் சோர்ஸ்களுக்கும் நாம் பயன்படுத்தியதைப் போலவே உள்ளது நாம் செயல்படுத்த விரும்பும் சில உறவுகள் உள்ளன மேலும் சில எரர் பிழை நாம் குறிப்பிடுகிறோம் அது பூஜ்ஜியத்திற்குச் செல்ல வேண்டும் எரர் பாசிட்டிவ் ஆக இருந்தால் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் எரர் நெகடிவ் ஆக இருந்தால் நாம் அதற்கு எதிராக செய்ய வேண்டும் நாம் உருவாக்கும் சர்க்யூட் இந்த செயல்களுக்கு ஒத்திருக்கும் எனவே மீண்டும் உறவை எழுதுகிறேன் நான் இந்த vo iiRm ஐ கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் இன் எரர் ஆகக் குறிப்பிட்டால் இது பூஜ்ஜியத்தை விட அதிகமாக இருந்தால் அவுட்புட் வோல்ட்டேஜ் குறைக்கப்பட வேண்டும் பூஜ்ஜியத்தை விட குறைவாக இருந்தால் அவுட்புட் வோல்ட்டேஜ் அதிகரிக்கப்பட வேண்டும் டிரான்சிஸ்டர் என்ன செய்யும் இந்த டிரான்சிஸ்டர் vgs ஆனது பூஜ்ஜியத்தை விட அதிகமாக இருந்தால் அது ட்ரைன் இல் இருந்து கரண்ட்டை இழுக்கிறது மேலும் கரண்ட்டை சோர்ஸ்லிருந்து வெளியே தள்ளுகிறது சில ஆபரேட்டிங் பாய்ண்ட் ஐச் சுற்றியுள்ள இன்க்ரிமெண்டல் vgs ஆனது பூஜ்ஜியத்தை விட அதிகமாக இருந்தால் ட்ரைன் இல் இருந்து சோர்ஸ்ற்கு ஒரு இன்க்ரிமெண்டல் கரண்ட் பாயும் இது ட்ரைன் முனையத்திலிருந்து இழுக்கப்படுகிறது எனவே ட்ரைன் வோல்ட்டேஜ் குறைக்க முனைகிறது மேலும் இது சோர்ஸ் முனையத்தில் தள்ளப்படுகிறது எனவே சோர்ஸ்ற்கு வோல்ட்டேஜ் அதிகரிக்கும் இப்போது இதேபோல் vgs ஆனது பூஜ்ஜியத்தை விட குறைவாக இருந்தால் எதிர்மாறாக நடக்கும் இப்போது இந்த இரண்டையும் ஒப்பிட்டுப் பார்த்தால் vo iiRm இது பூஜ்ஜியத்தை விட அதிகமாக இருந்தால் அவுட்புட் வோல்ட்டேஜ் குறைக்கப்பட வேண்டும் எனவே கரண்ட் ஆனது அவுட்புட் முனையிலிருந்து இழுக்கப்பட வேண்டும் மேலும் vgs ஆனது பூஜ்ஜியத்தை விட அதிகமாக இருந்தால் ட்ரைன் முனையிலிருந்து கரண்ட் இழுக்கப்படும் எனவே டிரான்சிஸ்டரின் இன்க்ரிமென்ட் கேட் சோர்ஸ் வோல்ட்டேஜ் ஆன vgs க்கு சமமாக vo iiRm ஐ உருவாக்கினால் ட்ரைன் முனையத்தில் என்ன நடக்கிறது என்பதைப் பார்த்தால் உங்களுக்கு என்ன தேவையோ அது சரியாகவே நடக்கிறது எனவே இதிலிருந்து vgs ஆனது vo iiRm க்கு சமமாக இருக்க வேண்டும் என்றும் அவுட்புட் என்பது ட்ரைன் முனையமாகும் என்றும் நீங்கள் ஊகிக்கலாம் அப்போது நாம் நினைத்த செயல்கள் நடப்பது போன்று இருக்கும் இப்போது சர்க்யூட்டை முடிப்போம் நம்மிடம் இன்புட் கரண்ட் ii உள்ளது மற்றும் டிரான்சிஸ்டர் gmvgs க்கு சமமான சிறிய சிக்னல் உள்ளது இது கேட் இது ட்ரைன் இது தான் சோர்ஸ் நான் சொன்னது போல் ட்ரைன் அல்லது ட்ரைன் மற்றும் கிரௌண்ட்க்கு இடையில் அவுட்புட்டை எடுக்க வேண்டும் எனவே சோர்ஸ்ஸை கிரௌண்ட் உடன் இணைக்கிறேன் மேலும் ட்ரைன் ஐ அவுட்புட்டாக கருதுகிறேன் அப்படியானால் இந்த vgs ஆனது vo iiRm க்கு சமமாக இருக்க வேண்டும் இந்த வோல்ட்டேஜ் ஐ நான் எவ்வாறு உருவாக்குவது எனவே வோல்டேஜ் vo இருக்கும் சில முனை என்று வைத்துக்கொள்வோம் மேலும் என்னிடம் vo iiRm கரண்ட் சோர்ஸ் உள்ளது அது எனக்கு ii ஐ அளிக்கிறது எனவே இது என்ன சொல்கிறது iiRm ஐ உருவாக்க Rm மதிப்புள்ள ரெசிஸ்டன்ஸ் மூலம் ii ஆனது புளோ ஆக வேண்டும் பின்னர் இந்த துருவமுனைப்பில் உள்ள இந்த வோல்ட்டேஜ் ஆனது iiRm ஆக இருக்கும் சர்க்யூட் இன்னும் முழுமையடையவில்லை எனவே நான் அதை இந்த முனையுடன் இணைக்கிறேன் இங்கே வோல்ட்டேஜ் ஆனது கிரௌண்ட்டைப் பொறுத்தவரை vo என்பதை நீங்கள் பார்க்கலாம் எனவே இங்கு வோல்ட்டேஜ் vo iiRm ஆக இருக்கும் எனவே இது vo iiRm ஆக இருக்கும் எனவே நாம் இப்படி ஒரு வோல்ட்டேஜ் ஐப் பெற முடியும் இது vo iiRm ஆகும் நாம் அதை vgs க்கு சமன் செய்ய வேண்டும் எனவே முதலில் நான் என்ன செய்வேன் என்றால் நான் இங்கே விவரித்ததுதான் நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் Rm ஐ இணைக்கிறேன் மேலும் ii எனவே இந்த வோல்ட்டேஜ் iiRm ஆக இருக்கும் மேலும் இந்த முனையில் உள்ள வோல்ட்டேஜ் கிரௌண்ட்டைப் பொறுத்தவரை vo iiRm ஆக இருக்கும் மேலும் இந்த வோல்ட்டேஜ் vgs க்கு சமமாக இருக்க வேண்டும் சோர்ஸ் ஆனது கிரௌண்ட் உடன் இணைக்கப்பட்டிருக்கும் நான் அதை tha t என இணைத்தால் பின்னர் vgs ஆனது vo iiRm க்கு சமமாகிறது எனவே கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் உருவாக்குவதற்கான நமது உத்தி இதுவாகும் எனவே இப்போது என்ன நடக்கிறது கேட் சோர்ஸ் வோல்ட்டேஜ் ஆனது vo iiRm க்கு சமம் vo iiRm ஆனது பூஜ்ஜியத்தை விட அதிகமாக இருந்தால் vgs பூஜ்ஜியத்தை விட அதிகமாக இருக்கும் மற்றும் ட்ரைன் முனையிலிருந்து கரண்ட் இழுக்கப்படும் நீங்கள் ஒரு முனையிலிருந்து கரண்ட்டை இழுத்தால் அதன் வோல்ட்டேஜ் குறைகிறது இதுவே நீங்கள் நடக்க விரும்புகிறீர்கள் ஏனெனில் vo iiRm பூஜ்ஜியத்தை விட அதிகமாக இருந்தால் ஆக்சுவல் வோல்ட்டேஜ் விரும்பிய வோல்ட்டேஜ் ஐ விட அதிகமாக உள்ளது என்று அர்த்தம் இதேபோல் இந்த அளவு பூஜ்ஜியத்தை விட குறைவாக இருந்தால் vgs நெகடிவ் ஆக இருக்கும் மேலும் இந்த கரண்ட் ட்ரைன் முனையில் தள்ளப்பட்டு அவுட்புட் வோல்ட்டேஜ் ஐ அதிகரிக்கும் எனவே இது MOS டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தி இருக்கும் நமது கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆகும்